மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 51 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ல் ஒரு புது டாபிக்கை தொடரலாம் இன்றைய லெக்சர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் அறிமுகம் மற்றும் அது பற்றிய தகவல்கள் ஆகும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் அதாவது வகைக்கெழுச்சமன்பாடுகள் என்பது என்ன ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டண்ட் வேரியபிள்களை பொறுத்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டிபெண்டண்ட் வேரியபிள்களின் சார்புகளின் டெரிவேட்டிவ்களை உள்ளடக்கிய கேள்வி அல்லது சமன்பாடே வகைக்கெழுச்சமன்பாடுகள் ஆகும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் டெரிவேட்டிவ்களை அதாவது வகையீடுகளை உள்ளடக்கிய சமன்பாடு என்பதால் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அதாவது வகைக்கெழுச்சமன்பாடு எனப்படுகிறது மேலும் x என்ற இண்டிபெண்டண்ட் வேரியபிளை பொறுத்து y என்ற டிபெண்டண்ட் வேரியபிளின் ஆர்டினரி டெரிவேட்டிவ்களை மட்டும் உள்ளடக்கிய சமன்பாடு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எனப்படுகிறது ஒருவேளை இங்கு உள்ளது போல x மற்றும் t என சில இடங்களில் இரண்டு இண்டிபெண்டண்ட் வேரியபிள்கள் வரலாம் x மற்றும் t என இரு இண்டிபெண்டண்ட் வேரியபிள்களை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வருகிறது ஆகவே இந்த சமன்பாட்டில் ஆர்டினரி அல்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் உள்ளது இத்தகைய சமன்பாடுகளை நாம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் என்கிறோம் இந்த இரு வகைகள் தவிர மேலும் சில முறைகளில் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை வகைப்படுத்தலாம் அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆர்டர் அதாவது 'வரிசை' மூலம் வகைப்படுத்தலாம் ஆர்டர் என்பது என்ன ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் அதிக பட்சம் எந்த ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்துள்ளதோ அதுவே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆர்டர் எனப்படுகிறது மற்றொரு விஷயம் டிகிரி அதாவது 'படி' ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் உள்ள அதிக பட்ச ஆர்டர் கொண்ட டெரிவேட்டிவின் பவர் அல்லது டிகிரியே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் டிகிரி எனப்படுகிறது இந்த எடுத்துக்காட்டில் அதிக பட்ச ஆர்டர் டெரிவேட்டிவின் பவர் 1 எனவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் டிகிரி 1 ஆகும் இது டிகிரி 1 ஆர்டர் 4 கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் இங்கே ஆர்டர் 4 ஆகவும் டிகிரி 1 ஆகவும் உள்ளது அடுத்த சமன்பாட்டில் டிகிரி 1 மீண்டும் ஆர்டர் 1 ஆகும் ஏனெனில் நமக்கு மிக உயர்ந்த ஆர்டர் 1 ஆகும் dy dx தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை மேலும் அதன் டிகிரி 1 ஆகும் அடுத்த ஒன்றில் ஆர்டர் 3 டிகிரி 2 ஆகும் ஏனெனில் மிக உயர்ந்த ஆர்டராக 3வது ஆர்டர் டெரிவேட்டிவ் மற்றும் அதன் பவராக 2 இருக்கிறது d4ydx4d2ydx2dydx3ex order 4 degree 1 yy21dxxy2 1dy order 1 degree 1 2vt2k3vx32 order 3 degree 2 அடுத்ததாக டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை லீனியர் மற்றும் நான் லீனியர் அதாவது நேரியல் மற்றும் நேரியல் அல்லாதவை என வகைப்படுத்தலாம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் அனைத்து டிபெண்டண்ட் வேரியபிள்கள் மற்றும் அனைத்து டெரிவேட்டிவ்களின் டிகிரி 1 ஆக இருந்தால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை லீனியர் என்கிறோம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களில் டிபெண்டண்ட் வேரியபிள்கள் அல்லது டெரிவேட்டிவ்களின் ப்ரோடெக்ட் அல்லது பவர் போன்றவை இருப்பதில்லை லீனியர் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் என்கிறோம் எனவே நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களில் டிபெண்டண்ட் வேரியபிள்கள் அல்லது டெரிவேட்டிவ்களின் ப்ரோடெக்ட் அல்லது பவர் போன்றவை இருக்கின்றன எனவே எந்த ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கும் டிகிரி 1 என்பதை தெளிவாக அறியலாம் ஏனெனில் அங்கு எந்த ப்ரோடெக்ட் அல்லது பவர் இல்லை ஆனால் ஒவ்வொரு முதல் டிகிரி சமன்பாடும் லீனியர் அல்ல ஏனென்றால் உதாரணமாக இங்கே இது ஆர்டர் 2 மற்றும் டிகிரி 1 சமன்பாடாகும் ஏனெனில் மிக உயர்ந்த ஆர்டராக 2வது ஆர்டர் டெரிவேட்டிவ் மற்றும் அதன் பவராக 1 இருக்கிறது ஆனால் y மற்றும் dydxன் ப்ரோடெக்ட் இருப்பதால் இந்த சமன்பாடு நான் லீனியர் ஆகும் எனவே இது ஒரு நான் லீனியர் மற்றும் டிகிரி 1 சமன்பாடு எனவே ஒவ்வொரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கும் டிகிரி 1 ஆனால் ஒவ்வொரு டிகிரி 1 கொண்ட சமன்பாடும் லீனியர் ஆக இருக்க தேவையில்லை d2ydx2ydydxy0 இப்போது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வுகள் என்றால் என்ன என்று காணலாம் டெரிவேட்டிவ் டெர்ம் இல்லாமல் டிபெண்டண்ட் மற்றும் இண்டிபெண்டண்ட் வேரியபிள்களை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடானது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யுமானால் அந்த சமன்பாடையே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் சொல்யூஷன் அல்லது இண்டெக்ரல் அதாவது தீர்வு என்கிறோம் உதாரணமாக y மற்றும் x இடையிலான இந்த yAxB என்ற தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம் இங்கு இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் அதாவது தன்னிச்சையான மாறிலிகள் A மற்றும் B உள்ளன மேலும் இது y2xy0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்வதால் இதை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வாக கொள்ளலாம் இதை நாம் எளிதாக சரிபார்க்க முடியும் y ஐ டெரிவேட்டிவ் எடுக்கும்போது y Ax2 கிடைக்கிறது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் இன்னும் செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கிறது எனவே செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கலாம் y Ax2 எனவே y2Ax3 எனவே டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்வதால் y2xy 2Ax32x0 என கிடைக்கிறது ஆகவே yAxB என்ற தொடர்பானது y2xy0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்வதால் yAxB என்பது y2xy0 ன் தீர்வாகும் அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை உருவாக்குதல் பற்றி பார்க்கலாம் அதற்கு முதலில் அதற்கு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அதாவது வளைவரைகளின் குழுமம் பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் ஒரு n பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் என்பது xyfxyc1c2cn0என்ற வளைவரைகளின் கணம் ஆகும் இதில் c மதிப்புகளை மாற்ற மாற்ற வேறு வேறு கர்வ்கள் கிடைக்கின்றன முதலாவது உதாரணமாக பொது மையம் கொண்ட வட்டங்களின் ஃபேமிலியை பார்க்கலாம் அதாவது x2y2c இங்கு c என்பது பாராமீட்டர் எனவே இது ஒரு பாராமீட்டர் கொண்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் இதில் c வட்ட ஆரத்தை குறிப்பதால் நான் நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் அல்லாததாக இருக்க வேண்டும் எனவே c நான் நெகட்டிவ் ஆக இருக்க வேண்டும் இதில் c மதிப்புகளை மாற்ற மாற்ற வேறு வேறு வட்டங்கள் கிடைக்கின்றன அதாவது ஒரே மையம் வேறு வேறு ஆரங்கள் கொண்ட வட்டங்கள் கிடைக்கின்றன அடுத்ததாக உள்ள எடுத்துக்காட்டில் வேறு வேறு மையங்கள் வேறு வேறு ஆரங்கள் கொண்ட வட்டங்களை பார்க்கலாம் அடுத்த எடுத்துக்காட்டில் உள்ள வட்டங்களின் ஃபேமிலியில் c1c2மற்றும் c3என மூன்று பாராமீட்டர்கள் உள்ளன c1c2 ஐ மாற்றும்போது வட்டங்களின் மையங்கள் மாறுகின்றன c3ஐ மாற்றும்போது வட்டங்களின் ஆரங்கள் மாறுகின்றன முந்தைய எடுத்துக்காட்டில் ஆரத்தை குறிக்கும் ஒரே ஒரு பாராமீட்டர் தான் இருந்தது ஆனால் இங்கு மூன்று பாராமீட்டர்கள் எனவே இது 3 பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் ஆகும் பொதுவாக எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் தீர்வுகளும் இத்தகைய ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஆகத்தான் இருக்கும் வேறொன்றுமில்லை அடுத்து கொடுக்கப்பட்ட n பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஐ பொறுத்து டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை உருவாக்குதல் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தீர்வாக இருக்கும்படியான டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை உருவாக்கலாம் எனவே n பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தீர்வாக இருக்கும்படியான ஆர்டர் n உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் உருவாக்கப்படுகிறது எனவே டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆர்டர் உண்மையில் எத்தனை பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் எடுத்துள்ளோம் என்பதைப் பொறுத்தது இதை எவ்வாறு பெறுவது எனில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை n தடவை டிஃபரன்ஷியேட் செய்யவும் இதனால் மேலும் n கூடுதல் சமன்பாடுகளைப் பெறுகிறோம் கொடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடு மற்றும் இந்த n கூடுதல் சமன்பாடுகள் மூலம் மொத்தமாக n1 சமன்பாடுகளைப் பெறுகிறோம் பின் இந்த சமன்பாடுகளை தீர்ப்பதால் அந்த n பாராமீட்டர்களை அகற்றுகிறோம் இவ்வாறு இறுதியாக கிடைக்கும் சமன்பாட்டில் டிபெண்டண்ட் வேரியபிள் இண்டிபெண்டண்ட் வேரியபிள் அவற்றின் டெரிவேட்டிவ் டெர்ம்கள் மட்டுமே இருக்கும் அந்த n பாராமீட்டர்கள் இருக்காது எனவே இந்த n 1 சமன்பாடுகளை தீர்த்து n பாராமீட்டர்கள்களை அகற்றி n வது ஆர்டர் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பெறுகிறோம் எனவே இது எவ்வாறு உருவாகிறது என்பதை எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் பார்ப்போம் உதாரணமாக xyaexbe xx2 என்ற சமன்பாடு பூர்த்தி செய்யக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பெறுவோம் இது a மற்றும் b என்ற இரண்டு பாராமீட்டர்கள் கொண்ட ஃபேமிலி ஆகும் இங்கே a மற்றும் b ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் எனவே 2 பாராமீட்டர்கள் கொண்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் உள்ளது எனவே இதை இரண்டு முறை டிஃபரன்ஷியேட் செய்து இரண்டு பாராமீட்டர்களை அகற்றி 2 வது ஆர்டர் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பெறலாம் என எதிர்பார்க்கிறோம் எனவே கொடுக்கப்பட்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் xyaexbe xx2 என்பதை x ஐப் பொறுத்து டிஃபரன்ஷியேட் செய்து xyyaex be x2x என பெறுகிறோம் எனவே x ஐ பொறுத்து ஒரு முறை மட்டுமே டிஃபரன்ஷியேட் செய்துள்ளோம் இப்போது இதை மீண்டும் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் செய்ய வேண்டும் ஏனெனில் சமன்பாட்டில் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் உள்ளன எனவே நாம் மீண்டும் டிஃபரன்ஷியேட் செய்ய xy2yaexbe x2 கிடைக்கிறது எனவே இரண்டு முறை டிஃபரன்ஷியேட் செய்து விட்டோம் இப்போது இந்த கான்ஸ்டண்ட்களை அகற்ற விரும்புகிறோம் இங்கு aexbe x2 என்ற கொடுக்கப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்பதை காண்கிறோம் எனவே இந்த aexbe x2 ஐ xy2y என கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் சப்ஸ்டிடியூட் செய்ய இந்த பாராமீட்டர்கள் அகற்றப்படும் மேலும் டிபெண்டண்ட் வேரியபிள் இண்டிபெண்டண்ட் வேரியபிள் அவற்றின் டெரிவேட்டிவ் டெர்ம்கள் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு சமன்பாட்டைப் பெறுவோம் இந்த சமன்பாட்டை சமன்பாடு எண் 1 என அழைக்கிறோம் எனவே இப்போது xy2yxy x22 என கிடைக்கிறது எனவே இப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை இங்கே பெற்றுள்ளோம் இது இரண்டு பாராமீட்டர்கள் கொண்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் குடும்பத்திற்கு ஒத்திருக்கிறது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு இந்த இரண்டு பாராமீட்டர்கள் கொண்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தானே தவிர வேறொன்றுமில்லை இவ்வாறே கொடுக்கப்பட்ட பாராமீட்டர்கள் கொண்ட ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்களிலிருந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் உருவாக்கம் செயல்படுகிறது முக்கியமாக இந்த மற்றும் வரவிருக்கும் லெக்சர்களில் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களிலிருந்து இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸை எவ்வாறு பெறுவது என்று பார்க்கலாம் ஜெனரல் சொல்யூஷன் எனும் பொதுவான தீர்வு மற்றும் பர்டிகுலர் சொல்யூஷன் எனும் குறிப்பிட்ட தீர்வு என்கிற அடுத்த கான்செப்டை பார்க்கலாம் எனவே ஒரு n வது ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுத்துக்கொள்வோம் இங்கே இந்த சமன்பாடு n வது ஆர்டர் டெரிவேட்டிவ் மற்றும் அதை விட குறைந்த ஆர்டர் கொண்ட பிற அனைத்து டெரிவேட்டிவ்கள் டிபெண்டண்ட் வேரியபிள் y இண்டிபெண்டண்ட் வேரியபிள் x இவற்றின் உறவை குறிக்கும் சமன்பாடு என்பதால் ஆர்டர் n டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் இங்கு ஜெனரல் சொல்யூஷன் என்பது யாதெனில் n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்ட தீர்வாகும் எனவே முந்தைய ஸ்லைடில் 2 பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் உடன் தொடங்கினோம் இறுதியாக ஆர்டர் 2 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை அடைந்தோம் எனவே ஒரு ஆர்டர் 2 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் ஒரு 2 பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஆகத்தான் இருக்கும் இதுவே ஜெனரல் சொல்யூஷன் எனப்படுகிறது எனவே n வது ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்ட தீர்வாகும் எனவே எந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்ட n வது ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்வதாகவும் n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டதாகவும் இருக்கிறதோ அதுவே ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் அடுத்ததாக பர்டிகுலர் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம் ஜெனரல் சொல்யூஷனில் உள்ள கான்ஸ்டண்ட்களுக்கு பர்டிகுலர் வேல்யூக்கள் தரும்போது கிடைப்பதே பர்டிகுலர் சொல்யூஷன் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுடன் சேர்த்து சில துணை சமன்பாடுகளும் தரப்படலாம் இவற்றில் பொது தீர்வு பூர்த்தி செய்யும்போது அதிலுள்ள சில கான்ஸ்டண்ட்களுக்கு பர்டிகுலர் வேல்யூக்கள் கிடைக்கலாம் எனவே குறிப்பிட்ட தீர்வுகள் என்பது குறிப்பிட்ட கர்வ்களைக் குறிக்கிறது எனவே டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுடன் சேர்த்து வேறு சில துணை சமன்பாடுகள் வழங்கப்படும்போது மட்டுமே இது சாத்தியமாகும் பின்னர் இந்த துணை சமன்பாடுகளுடன் சேர்த்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வாக நாம் குறிப்பிட்ட தீர்வுகளைப் பெறுகிறோம் எனவே இங்கே பர்டிகுலர் சொல்யூஷன் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டண்ட் கான்ஸ்டண்ட்களுக்கு குறிப்பிட்ட மதிப்புகளைக் கொடுக்கும் போது பெறப்படும் தீர்வு ஆகும் வழக்கமாக இது சில கூடுதல் நிபந்தனைகள் கொண்ட இயற்பியல் ப்ராப்ளங்களில் செய்யப்படுகிறது ஆகவே கொடுக்கப்பட்ட இயற்பியல் ப்ராப்ளங்களிலிருந்து சில அல்லது அனைத்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்களின் மதிப்புகளும் கணக்கிட முடியும் இந்த இடத்தில் தீர்வுக்கு எந்தவொரு இண்டிபெண்டண்ட் கான்ஸ்டண்ட்களும் இல்லை என்பதை பார்க்கலாம் இதுவே பர்டிகுலர் சொல்யூஷன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வில் உள்ள ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்களின் எண்ணிக்கை டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆர்டரைப் பொறுத்தது என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் அதில் குறைந்தபட்சம் எடுத்துக்காட்டுகளின் மூலம் n வது ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஒரு பொதுவான தீர்வு n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்களைக் கொண்டிருக்கும் என்பதை பார்த்தோம் எனவே இப்போது மற்றுமொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுக்கலாம் dydx2 4y0 இது ஒரு ஜெனரல் சொல்யூஷன் எப்படி இந்த தீர்வை கண்டுபிடித்தோம் என்ற டெக்னிக்குகளை அடுத்த லெக்சரில் பார்க்கலாம் அதை இங்கே சொல்லவில்லை இங்கே நாம் டெஃபினிஷன்கள் அதாவது வரையறைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக yx c2 என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் தீர்வு இதை டிஃபரன்ஷியேட் செய்தால் dydx2x c கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்ய 2 420 என்பது தீர்வாகும் இங்கே இந்த தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது எனவே இது ஒரு தீர்வாகும் இது c என்ற இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை கொண்டுள்ளது இது c இன் எந்த மதிப்புக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் எனவே ஆர்டர் 1 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு கிடைத்த c என்ற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட் கொண்ட தீர்வு ஆகவே இது ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் பர்டிகுலர் சொல்யூஷன் நாம் இந்த c க்கு எந்த மதிப்பும் வழங்கலாம் உதாரணமாக yx2 இது c 0 என எடுப்பதன் மூலம் கிடைக்கும் தீர்வாகும் இது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் பர்டிகுலர் சொல்யூஷன் மேலும் இது ஒரு பாராபோலா அதாவது பரவளையம் ஆகும் இந்த பாராபோலா c மதிப்புகளை பொறுத்து இருக்கிறது ஆகவே இது ஃபேமிலி ஆஃப் பாராபோலாக்கள் ஆகும் எனவே பர்டிகுலர் சொல்யூஷன் மற்றும் ஜெனரல் சொல்யூஷன் என இரண்டு தீர்வுகளும் உள்ளன அதாவது ஒன்று ஃபேமிலி ஆஃப் பாராபோலாக்களை குறிக்கும் ஜெனரல் சொல்யூஷன் மற்றொன்று அதில் பர்டிகுலர் கர்வை குறிக்கும் பர்டிகுலர் சொல்யூஷன் நாம் இங்கே பார்க்கக்கூடிய மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே இது எடுத்துக்காட்டு எண் 2 இதில் yy xy21 என எடுக்கிறோம் தீர்வை கண்டுபிடிக்கும் டெக்னிக்குகளை அடுத்த லெக்சரில் பார்க்கலாம் இங்கு ஜெனரல் சொல்யூஷன் ycx1c ஆகும் இது 1 பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஏனெனில் இதில் c மட்டுமே பாராமீட்டர் c ன் எந்த மதிப்புக்கும் இவை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் எனவே இது ஆர்டர் 1 கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் 1 பாராமீட்டர் கொண்ட ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் எனவே இதை ஜெனரல் சொல்யூஷன் என அழைக்கிறோம் ஆனால் இந்த c க்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொடுத்தால் இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட கர்வ் கிடைக்கிறது அது பர்டிகுலர் சொல்யூஷன் ஆகும் உதாரணமாக c1 என எடுக்கும்போது yx1 என கிடைக்கிறது இதில் y 1 எனவே yy xy2x1 21 கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது எனவே y x 1 கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது c ன் எந்த மதிப்புக்கும் இவை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் இங்கு c1 எனவே yx1 என ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்ல் இருந்து ஒரு பர்டிகுலர் லைனும் பூர்த்தி செய்கிறது எனவே இது ஜெனரல் சொல்யூஷன் இல்லை பர்டிகுலர் சொல்யூஷன் ஆகும் தீர்வை வரையறுக்க மற்றொரு சொல் பயன்பாடு உள்ளது அது எக்ஸ்பிளிஸிட் சொல்யூஷன் அதாவது வெளிப்படையான தீர்வு மற்றும் இம்ப்ளிஸிட் சொல்யூஷன் அதாவது மறைமுக தீர்வு என்று அழைக்கப்படுகிறது ஒரு தீர்வானது y y என வலது பக்கம் முழுவதும் இண்டிபெண்டண்ட் வேரியபிள்களை மட்டும் பொறுத்த சார்பு என கொடுக்கப்படும்போது அது எக்ஸ்பிளிஸிட் சொல்யூஷன் ஆகும் y என்பது x மட்டும் கொண்ட டெர்ம்களில் கொடுக்கப்பட்டுள்ளது வேறு எந்த மறைமுக உறவும் இல்லை எனவே இது வெளிப்படையான தீர்வு என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு y y என டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு கிடைக்கும்போது எக்ஸ்பிளிஸிட் சொல்யூஷன் ஆகும் அவ்வாறு இல்லாதபோது இம்ப்ளிஸிட் சொல்யூஷன் எனப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக yk2y0 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுக்கலாம் இதன் தீர்வானது yc1cos kx c2sin kx ஆகும் இது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது இன்னொன்றை கவனிக்கவும் இது வெளிப்படையான தீர்வு அதாவது எக்ஸ்பிளிஸிட் சொல்யூஷன் ஏனெனில் இந்த y வலது பக்கம் முழுவதும் x மட்டும் கொண்ட டெர்ம்களில் உள்ள சார்பு என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது எக்ஸ்பிளிஸிட் சொல்யூஷன் இப்போது இம்ப்ளிஸிட் சொல்யூஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் x3yy0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுக்கலாம் இங்கு x23y2cஎன்பது சொல்யூஷன் இது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது ஏனெனில் இதை டிஃபரன்ஷியேட் செய்யும்போது 2x3y0என கிடைக்கிறது இங்கே 2 ஆல் வகுக்கிறோம் எனவே x3yy0 கிடைக்கும் எனவே இந்த சொல்யூஷன் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் எனில் முந்தைய சொல்யூஷன் மாதிரி இல்லாமல் இங்கு x y இன் உறவு y என்பது y y என வலது பக்கம் x ஐ மட்டும் பொறுத்து வெளிப்படையான சார்பாக வழங்கப்படவில்லை ஆனால் இது x மற்றும் y டெர்ம்களில் கொடுக்கப்பட்ட ஒரு மறைமுக உறவாகும் எனவே இது இம்ப்ளிஸிட் சொல்யூஷன் ஆகும்

எனவே அத்தகைய தீர்வை இம்ப்ளிஸிட் சொல்யூஷன் என்று அழைக்கிறோம் எனவே இவற்றின் மூலம் நாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரலாம் எனவே நாம் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆர்டர் மற்றும் டிகிரி ஆகியவற்றை வரையறுத்துள்ளோம் மேலும் சில வகைப்பாடுகளையும் செய்துள்ளோம் முக்கியமாக சமன்பாடு லீனியர் அல்லது நான் லீனியர் என்பதை அடிப்படையாகக் கொண்டது மேலும் n பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தீர்வாக இருக்கும்படியான ஒரு n ஆர்டர் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் உருவாக்குவது எப்படி என்பதையும் பார்த்தோம் எனவே கொடுக்கப்பட்ட n பாராமீட்டர் சமன்பாட்டை n தடவை டிஃபரன்ஷியேட் செய்யவும் இதனால் மேலும் n கூடுதல் சமன்பாடுகளைப் பெறுகிறோம் கொடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடு மற்றும் இந்த n கூடுதல் சமன்பாடுகள் மூலம் மொத்தமாக n1 சமன்பாடுகளைப் பெறுகிறோம் பின் இந்த சமன்பாடுகளை தீர்ப்பதால் அந்த n பாராமீட்டர்களை அகற்றுகிறோம் இவ்வாறு இறுதியாக கிடைக்கும் சமன்பாட்டில் டிபெண்டண்ட் வேரியபிள் இண்டிபெண்டண்ட் வேரியபிள் அவற்றின் டெரிவேட்டிவ் டெர்ம்கள் மட்டுமே இருக்கும் இவ்வாறு அந்த n பாராமீட்டர்களை அகற்றி n வது ஆர்டர் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பெறுகிறோம் வரப்போகும் லெக்சர்களில் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் என பார்க்கலாம் அடுத்து தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ல் ஜெனரல் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அல்லது பர்டிகுலர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அவை டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வாக வருவது போன்றவற்றை பார்த்தோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் n ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டது என பார்த்தோம் ஆகவே ஜெனரல் சொல்யூஷன் என்பது n பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தவிர வேறெதுவுமில்லை விரிவுரைகளுக்காக நாம் பயன்படுத்திய ரெஃபரென்ஸ்கள் இவையே கவனித்ததற்கு நன்றி